மீண்டும் வருக கடந்த அமர்வில் TRIPS பற்றி விவாதித்தோம் பொதுவாக இந்தக் குறிப்பிட்ட அமர்வில் இந்தியப் பத்திரங்கள் மற்றும் TRIPS பற்றி விவாதிக்கப் போகிறோம் ஏனென்றால் இந்தியாவில் பொருத்தமான நிபந்தனை என்ன என்பதை அறிவது மிகவும் முக்கியம் ஏனென்றால் கடந்த விவாதத்தில் சில பொதுவான உடன்பாடு இருந்தாலும் செயலாக்கம் எவ்வாறு நடைபெறுகிறது இது உறுப்பு நாடுகள் மற்றும் அந்தந்த சட்ட அமைப்புகளுடன் அவற்றின் விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளைப் பொறுத்தது எனவே இந்த தொகுதியில் இந்தியாவுடன் தொடர்புடைய கண்டிசன்களைப் பற்றி விவாதிக்கப் போகிறோம் எனவே மீண்டும் இந்த தொகுதியின் அவுட்லைன் ஆனது தொடர்புடைய இந்திய சட்டங்களில் TRIPS இன் தாக்கத்தை மையமாகக் கொண்டிருக்கும் இந்திய சட்டத்தில் காப்புரிமைகள் பேட்டண்ட் மீது சிறப்பு அல்லது தனித்துவமான ஏற்பாடு உள்ளதா இந்தியாவில் டிரேட் மார்க்ஸ் ஆனது எந்த நிபந்தனைகளின் கீழ் வழங்கப்படுகிறது இந்தியாவில் தொழில்துறை வடிவமைப்பு இண்டஸ்ட்ரியல் டிசைன் எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது வடிவமைப்பின் IPR ஆனது டிசைன் சட்டம் 2000 இந்திய வடிவமைப்புச் சட்டம் 2000 இல் உள்ள முக்கியமான அம்சங்கள் இந்தியாவில் பதிப்புரிமைகளைப் காப்பிரைட்ஸ் பாதுகாத்தல் மற்றும் இந்தியாவில் TRIPS இன் கீழ் பல்வேறு IPR கள் மீதான பேச்சுவார்த்தைகளில் உள்ள சவால்கள் ஆகியவற்றால் உள்ளடக்கப்பட்டுள்ளது இனி நம் விவாதத்தை ஒவ்வொன்றாகத் தொடங்குவோம் இப்போது தொடர்புடைய இந்திய சட்டத்தில் TRIPS ன் தாக்கம் என்ன இங்கு தேவைகளைப் பூர்த்தி செய்வதற்கும் சர்வதேசக் கடமைகளுக்கு இணங்குவதற்கும் பல உள்நாட்டு IPR சட்டங்கள் திருத்தப்பட்டுள்ளன இந்திய காப்புரிமைச் சட்டம் 1970 TRIPS இன் தேவைகளுக்கு இணங்க திருத்தப்பட்டது காப்புரிமைச் சட்டத்தின் பேட்டண்ட் ஆக்ட் முதல் திருத்தம் 1970 காப்புரிமை திருத்தச் சட்டங்கள் 1999 மூலம் செயல்படுத்தப்பட்டது இது ஜனவரி 1 1995 முதல் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது அத்தகைய காப்புரிமைகள் அனுமதிக்கப்படவில்லை என்றாலும் ட்ரக்ஸ் மற்றும் மெடிசின்ஸ் மற்றும் வேளாண் இரசாயனங்கள் ஆகிய துறைகளில் காப்புரிமைகளை தாக்கல் செய்ய அனுமதித்தது எனவே முதலில் இந்த காப்புரிமைகள் அனுமதிக்கப்படவில்லை ஆனால் திருத்தங்களுக்குப் பிறகு இந்த காப்புரிமைகள் TRIPS உடன்படிக்கைக்கு ஏற்ப அனுமதிக்கப்பட்டன 1970 சட்டத்தின் இரண்டாவது திருத்தம் காப்புரிமை திருத்தச் சட்டம் 2002 மூலம் செய்யப்பட்டது மே 2003 இல் நடைமுறைக்கு வந்த புதிய காப்புரிமை விதிகள் அறிமுகப்படுத்தப்பட்டன மேலும் 1972 இல் இயற்றப்பட்ட காப்புரிமை விதிகள் அதற்குப் பதிலாக மாற்றப்பட்டன இந்த திருத்தங்களுடன் டிரிப்ஸ் ஒப்பந்தத்தின் கீழ் 2000 ஆம் ஆண்டுக்குள் சந்திக்க வேண்டிய காப்புரிமை பாதுகாப்பு தொடர்பான அனைத்து கடமைகளையும் இந்தியா பூர்த்தி செய்தது இது 2001 வரை மாற்றியமைக்கப்பட்ட WIPO இன் காப்புரிமை ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தின் தேவைகளுக்கு இணங்க காப்புரிமைச் சட்டத்தையும் கொண்டு வந்தது எனவே அது இப்படித்தான் TRIPS உடன்படிக்கை மற்றும் WIPO இன் காப்புரிமை ஒத்துழைப்பு உடன்படிக்கையுடன் படிப்படியாக இரண்டு வெவ்வேறு திருத்தங்கள் மூலம் இணைந்தது மீண்டும் 1970 ஆம் ஆண்டு காப்புரிமைச் சட்டத்தில் மூன்றாவது திருத்தம் 2004 ஆம் ஆண்டு காப்புரிமை திருத்தச் சட்டம் மூலம் தொடங்கப்பட்டது இது ஜனவரி 2005 முதல் நடைமுறைக்கு வந்தது இந்த உத்தரவு பின்னர் காப்புரிமை திருத்தச் சட்டம் 2005 ஆல் மாற்றப்பட்டது 2005 ஆம் ஆண்டின் சட்டம் 15 ஏப்ரல் 4 2005 அன்று ஜனவரி 1 2005 முதல் அமலுக்கு வந்தது எனவே இது என்ன தருகிறது ட்ரக்ஸ் மற்றும் மெடிசின்ஸ் உணவுகள் மற்றும் இரசாயனப் பொருட்களுக்கான காப்புரிமைகளை வழங்கத் தொடங்க இந்தியாவிற்கு இந்த திருத்தம் அணுகலை வழங்குகிறது இந்த இறுதித் திருத்தம் இந்தியாவை TRIPS மற்றும் அதன் கடமைகளுக்கு முழுமையாக இணங்க வைத்தது எனவே இந்த செயல்முறையின் மூலம் நாம் என்ன பார்க்கிறோம் இந்தியா மெதுவாக மூன்று வெவ்வேறு திருத்தங்கள் மூலம் TRIPS தேவையுடன் இணைந்தது எனவே இந்தியாவில் ஆரம்பத்தில் தாவரங்களுக்கான காப்புரிமைகள் மற்றும் சில உணவுகள் மற்றும் மருந்துகளுக்கான காப்புரிமைகள் அனுமதிக்கப்படவில்லை ஆனால் டிரிப்ஸ் வழங்கியதால் அது மெதுவாக படிப்படியாக திருத்தத்துடன் இந்த விதிகளை கொண்டு வந்தது ட்ரக்ஸ் மற்றும் மெடிசின்ஸ் உணவுகள் மற்றும் இரசாயனப் பொருட்களுக்கான காப்புரிமைகளை வழங்கத் தொடங்க இந்தியாவிற்கு இந்த திருத்தம் அணுகலை வழங்குகிறது இந்த இறுதித் திருத்தம் இந்தியாவை TRIPS கடமைக்கு முழுமையாக இணங்க வைத்தது எனவே இந்த செயல்முறையின் மூலம் நாம் என்ன பார்க்கிறோம் இந்தியா மெதுவாக மூன்று வெவ்வேறு திருத்தங்கள் மூலம் TRIPS தேவையுடன் இணைந்தது ஆரம்பத்தில் சில உணவுகள் மற்றும் தாவரங்களுக்கான சில மருந்துகளுக்கான காப்புரிமைகள் அனுமதிக்கப்படாவிட்டாலும் பின்னர் படிப்படியாக டிரிப்ஸ் தேவைக்கு இணங்க இந்த விதிகள் வெவ்வேறு திருத்தங்கள் மூலம் கொண்டு வரப்பட்டன இறுதியாக மூன்றாவது திருத்தத்திற்குப் பிறகு இது முற்றிலும் டிரிப்ஸுடன் இணைந்தது இதேபோல் டிரேட் மார்க்ஸ் விஷயத்தில் இந்தியாவில் இப்போது ஆளும் சட்டம் டிரேட் மார்க்ஸ் ஆக்ட் 1999 ஆகும் மேலும் இது 1958 இல் டிரேட் மற்றும் மெர்ச்சன்டிஸ் மார்க்ஸ் ஆக்ட்டை ரத்து செய்வதன் மூலம் TRIPS உடன் இணங்குவதற்காக செப்டம்பர் 15 2003 முதல் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது காப்புரிமைச் சட்டம் 1957 இன்று பதிப்புரிமைத் துறைகளில் உள்ள சர்வதேச கன்வென்ஷன் மற்றும் ஒப்பந்தங்களுக்கு இணங்க இந்தியா 1971 இல் பாரிஸில் மாற்றியமைக்கப்பட்ட 1986 ஆம் ஆண்டின் பெர்ன் கன்வென்ஷன் 1951 ஆம் ஆண்டின் உலகளாவிய பதிப்புரிமை கன்வென்ஷன் மற்றும் TRIPS இன் உறுப்பினராக உள்ளது 1961 ஆம் ஆண்டின் ரோம் கன்வென்ஷன் இல் இந்தியா உறுப்பினராக இல்லாவிட்டாலும் பதிப்புரிமைச் சட்டம் 1957 இந்த கன்வென்ஷன்களின் விதிமுறைகளுடன் முழுமையாக இணங்குகிறது அடுத்தடுத்த விவாதங்களில் இந்த புகார்கள் பற்றிய விவரங்களை கன்வென்ஷன்ஸ் போன்றவற்றைப் பெறுவோம் இவை அனைத்தும் எதைப் பற்றியது கடந்த விவாதத்தில் உங்களுக்கு நினைவிருந்தால் பிற நாடுகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் வருவார்களா என்பதைப் பற்றி நாம் விவாதித்தோம் பின்னர் அவர்கள் இயற்கையான மற்றும் சட்ட நிறுவனங்களாகக் கருதப்படுவார்கள் மற்றும் ரோம் கன்வென்ஷன்ஸ் மற்றும் பெர்ன் போன்ற வெவ்வேறு கன்வென்ஷன்களின் கீழ் விவாதிக்கப்பட்ட IPR இன் தகுதி அளவுகோல்களின் அடிப்படையில் நாம் விவாதித்தோம் கன்வென்ஷன்ஸ் மற்றும் இது இந்த கன்வென்ஷன்ஸ் பற்றி அடுத்த விவாதங்களில் விரிவாக விவாதிப்போம் இரண்டு புதிய ஒப்பந்தங்கள் கூட்டாக இணைய ஒப்பந்தங்கள் என அழைக்கப்படுகின்றன 1996 இல் உலக அறிவுசார் சொத்து அமைப்பின் அனுசரணையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது இந்த ஒப்பந்தங்கள் WIPO பதிப்புரிமை ஒப்பந்தம் ஆகும் WCT மற்றும் WIPO நிகழ்ச்சிகள் மற்றும் ஃபோனோகிராம்கள் WPPT இணையம் மற்றும் டிஜிட்டல் ஏரியா சகாப்தத்தில் ஃபோனோகிராம்களின் பதிப்புரிமைதாரர்கள் மற்றும் தயாரிப்பாளர்களின் உரிமைகளைப் பாதுகாப்பதற்காக இந்த ஒப்பந்தங்கள் அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டன இந்த ஒப்பந்தங்களில் இந்தியா உறுப்பினராக இல்லை இப்போது நாம் இந்திய குறிப்பிட்ட சூழ்நிலையைப் பற்றி விவாதிக்கப் போகிறோம் இந்தியச் சட்டத்தில் காப்புரிமைகள் மீது ஏதேனும் சிறப்பு அல்லது தனித்துவமான ஏற்பாடு உள்ளதா காப்புரிமைச் சட்டம் பிரிவு 3 இல் குறிப்பிடப்பட்டுள்ள விதிவிலக்குகளின் தொகுப்பைக் கொண்டுள்ளது இதன் மூலம் சில விஷயங்களை சட்டத்தால் பாதுகாக்க முடியாது ஒரு தனித்துவமான ஏற்பாடு பிரிவு 3 இல் குறிப்பிடப்பட்டுள்ள பிரிவு d ஆகும் கண்டுபிடிப்பு அந்த பொருளின் அறியப்பட்ட செயல்திறனை மேம்படுத்தும் வரை இரசாயன மற்றும் மருந்து நிறுவனங்களில் சிறிய மேம்பாடுகள் காப்புரிமை பெறுவதை இந்த ஏற்பாடு தடுக்கிறது எனவே இது மிக முக்கியமான படியாகும் எனவே ஒவ்வொரு அடியிலும் மேம்பாடுகள் மற்றும் பலவற்றை நாம் காப்புரிமை பெறப் போகிறோம் என்றால் அந்த ஆராய்ச்சி முன்னேறலாம் எனவே இரசாயன மற்றும் மருந்து நிறுவனங்களின் விஷயத்தில் இந்த தகவலை நாம் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போவதில்லை அது அறிவுசார் சொத்துக்களுக்குச் சொல்லும் பின்னர் அறிவு பகிர்வு நடக்காது நாம் முன்னேற முடியாது மற்றவர்கள் அதை எவ்வாறு மேம்படுத்துவது போன்ற ஆராய்ச்சி அல்லது பரிசோதனையைத் தொடங்க முடியாது எனவே அதைப் பாதுகாப்பதற்காக இது ஒரு மிக முக்கியமான விதியாகும் இந்த ஏற்பாடுகள் கண்டுபிடிப்பு அந்த பொருளின் அறியப்பட்ட செயல்திறனை மேம்படுத்தும் வரை இரசாயன மற்றும் மருந்து நிறுவனங்களில் சிறிய மேம்பாடுகள் காப்புரிமை பெறுவதை தடுக்கிறது இது ஏதேனும் ஒரு புதிய சொத்தின் கண்டுபிடிப்பு அல்லது அறியப்பட்ட பொருளுக்கான புதிய பயன்பாடு அல்லது அறியப்பட்ட செயல்முறை இயந்திரம் அல்லது எந்திரத்தை வெறுமனே பயன்படுத்துவதைத் தடுக்கிறது நான் ஏற்கனவே விவாதித்தபடி இந்த ஏற்பாடு பொது சுகாதார நோக்கங்களுக்கான பாதுகாப்பு மற்றும் மருந்துகளுக்கான காப்புரிமையை வழங்குவதற்கான சிகிச்சை திறன் என விளக்கப்படும் உயர் வரம்பை அமைக்கிறது எனவே பொது சுகாதாரத்தின் கோணத்தில் இது மிகவும் முக்கியமான அம்சமாகும் ஏனென்றால் உங்கள் அறிவின் ஒவ்வொரு பகுதியையும் நாம் பாதுகாக்கப் போகிறோம் என்றால் நீங்கள் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போவதில்லை என்றால் மற்றவர்களை பரிசோதனை செய்வதில் நீங்கள் கட்டுப்படுத்தப் போகிறீர்கள் என்றால் பொது உடல்நலம் பொதுவாக பாதிக்கப்படலாம் எனவே பொது சுகாதாரத்தைப் பாதுகாப்பதற்காக அதைப் பாதுகாக்க இது மிக மிக முக்கியமான ஏற்பாடு இந்தியாவில் காப்புரிமையை யார் வழங்குகிறார்கள் என்பதை நாம் விவாதிப்போம் இந்தியாவில் கொல்கத்தா மும்பை டெல்லி மற்றும் சென்னையில் அமைந்துள்ள காப்புரிமை அலுவலகங்கள் மூலம் காப்புரிமைச் சட்டம் 1970 இன் நிர்வாகத்திற்கு காப்புரிமைகள் வடிவமைப்புகள் மற்றும் வர்த்தக முத்திரைகளின் கட்டுப்பாட்டாளர் ஜெனரல் பொறுப்பு வகிக்கிறார் எனவே காப்புரிமைகளின் கட்டுப்பாட்டு ஜெனரல் எனவே இந்த 4 நோடல் இடங்கள் மூலம் காப்புரிமைச் சட்டம் 1970 நிர்வாகத்திற்கு பொறுப்பாகும் அடுத்து 1999 ஆம் ஆண்டின் இந்திய வர்த்தக முத்திரைச் சட்டத்தின் கீழ் இந்தியாவில் எந்த நிபந்தனைகளின் கீழ் டிரேட் மார்க் வழங்கப்படுகிறது என்பதை விவாதிப்போம் டிரேட் மார்க்யை வழங்குவதற்கு பின்வரும் நிபந்தனைகள் சேர்க்கப்பட்டுள்ளன டிரேட் மார்க்யின் வரையறையானது பொருட்களின் பேக்கேஜிங்கின் வடிவம் மற்றும் டிரேட் மார்க் ஆக ஏற்றுக்கொள்ளக்கூடிய வண்ணங்களின் கலவையை உள்ளடக்கியதாக விரிவுபடுத்தப்பட்டுள்ளது பொருட்களுக்கான டிரேட் மார்க்களுக்கு சேவை முத்திரைகளின் பதிவு கூடுதலாக அனுமதிக்கப்படும் டிரேட் மார்க்களின் ஒற்றைப் பதிவு ஒவ்வொரு வகை அல்லது சரக்குகள் அல்லது சேவைகளின் வகுப்பிற்கும் தனித்தனி விண்ணப்பம் தேவையில்லை ஒரு விண்ணப்பம் செய்யும் எனவே நாம் புரிந்துகொள்கிறோம் எனவே காகிதப்பணி அல்லது தொடர்புடைய ஆவணங்களை வழங்குவதில் குறைவான தொந்தரவு உள்ளது இருப்பினும் ஒவ்வொரு வகைப் பொருட்கள் அல்லது சேவைகளுக்கும் தாக்கல் கட்டணம் தனித்தனியாக வசூலிக்கப்படும் எனவே போலியான பொருட்களின் விற்பனையைத் தடுக்க பதிப்புரிமைச் சட்டம் 1957 க்கு இணையாக டிரேட் மார்க் தொடர்பான குற்றங்களுக்கு ஒரு மேம்பட்ட தண்டனை இருப்பதை அடுத்ததாகப் பார்க்கப் போகிறோம் டிரேட் மார்க்யை பதிவு செய்வதற்கான விதிமுறைகள் 10 ஆண்டுகள் மற்றும் புதுப்பித்தலுக்கு உட்பட்டது அதன்பிறகு சங்கங்களுக்கு சொந்தமான கூட்டு குறியீடுகளை பதிவு செய்ய அனுமதிக்கப்படுகிறது டிரேட் மார்க் தொடர்பான சில குற்றங்கள் அறியத்தக்கவை இந்தியாவில் கன்வென்ஷன் நாடுகளின் பயன்பாட்டின் விரிவாக்கம் எனவே டிரேட் மார்க் நகலெடுக்கப்படும்போது அல்லது குற்றங்கள் நிகழும்போது இது மிகவும் முக்கியமானது எனவே அதற்கும் தகுந்த தண்டனை உள்ளது மேலும் இது போலியான பொருட்களின் விற்பனையை தடுக்க உதவுகிறது அடுத்து இந்தியாவில் தொழில்துறை வடிவமைப்பு இண்டஸ்ட்ரியல் டிசைன் எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது என்பதைப் பற்றி விவாதிப்போம் வடிவமைப்பின் IPR ஆனது வடிவமைப்புச் சட்டம் 2000 ன் கீழ் உள்ளதா இதன் பொருள் வடிவம் உள்ளமைவு முறை கோடுகள் மற்றும் வண்ணங்களின் அலங்கார கலவை ஆகியவை எந்தவொரு கட்டுரைக்கும் இரு பரிமாணமாகவோ அல்லது முப்பரிமாணமாகவோ அல்லது எந்தவொரு தொழில்துறை செயல்முறை அல்லது வழிமுறைகளின் மூலமாகவோ கைமுறையாகவோ இயந்திரமாகவோ அல்லது இரசாயனமாகவோ தனித்தனியாகவோ அல்லது ஒருங்கிணைந்ததாகவோ பயன்படுத்தப்படும் இது முடிக்கப்பட்ட கட்டுரையில் முறையீடு மற்றும் கண்களால் மட்டுமே தீர்மானிக்கப்படுகிறது ஆனால் கட்டுமானத்தின் எந்த முறையையும் அல்லது கொள்கையையும் அல்லது வெறும் இயந்திர சாதனமாக உள்ள எதையும் உள்ளடக்கவில்லை மேலும் டிரேட் மற்றும் மெர்ச்சன்டிஸ் மார்க்ஸ் ஆக்ட் 1958 இன் பிரிவு 2 இன் உட்பிரிவு 5 ஒன்றின் பிரிவு 5 இல் வரையறுக்கப்பட்டுள்ளபடி எந்த டிரேட் மார்க்கையும் சேர்க்கவில்லை அல்லது இந்திய தண்டனைச் சட்டத்தின் 479வது பிரிவில் வரையறுக்கப்பட்டுள்ளபடி அல்லது பதிப்புரிமைச் சட்டங்கள் 1957 43 இன் 1958 இன் பிரிவு 2 இன் ஷரத்து c இல் வரையறுக்கப்பட்டுள்ள எந்தவொரு கலைப் பணியும் சேர்க்கவில்லை எனவே நாம் கண்டறிவது வடிவமைப்பு என்றால் என்ன என்பதைப் பற்றிய விரிவான கவரேஜை அளிக்கிறது மேலும் இது எந்தவொரு வடிவம் உள்ளமைவு பேட்டர்ன் ஆபரணம் இரு பரிமாணமாகவோ அல்லது முப்பரிமாணமாகவோ எந்தவொரு கட்டுரைக்கும் பயன்படுத்தப்படும் கலவை வரிகள் அல்லது இரண்டு வடிவங்களிலோ மற்றும் பயன்படுத்தப்படும் முடிக்கப்பட்ட கட்டுரையில் கைமுறையாகவோ அல்லது இயந்திரத்தனமாகவோ அல்லது இரசாயனமாகவோ அல்லது தனித்தனியாகவோ அல்லது இணைந்தோ உற்பத்தி செய்யக்கூடியது மேலும் இது கண்ணால் மட்டுமே தீர்மானிக்கப்படுகிறது ஆனால் எந்த விதம் அல்லது கட்டுமானக் கொள்கையையும் உள்ளடக்கவில்லை மற்றும் உட்பிரிவில் வரையறுக்கப்பட்டுள்ளபடி எந்த டிரேட் மார்க்கும் சேர்க்கவில்லை எனவே இது சேர்க்கப்படாத ஒன்று மற்றும் விவரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி சேர்க்கப்படாத சில விஷயங்கள் உள்ளன எனவே பதிவு செய்ய முடியாத வடிவமைப்புகளை அடையாளம் காணுதல் ஒரு வகைப்பாடு முறையை அறிமுகப்படுத்துதல் பதிவு செய்யப்பட்ட வடிவமைப்பிற்கான இரண்டு வருட இரகசிய காலத்தை நீக்குதல் அறிவிப்புக்குப் பிறகு பொது ஆய்வு வழங்குதல் வடிவமைப்பு பதிவு உரிமையாளரின் உரிமைகளை அறிமுகப்படுத்துதல் எனவே அழகியல் தன்மை கொண்ட வடிவமைப்பு உங்களிடம் இருந்தால் எனவே இது அவ்வாறு உள்ளது எனவே நீங்கள் வடிவமைப்புச் சட்டம் 1000 இன் கீழ் இதைப் பாதுகாக்க செல்லலாம் எனவே ஆரம்பகால பாதுகாப்பு 10 ஆண்டுகள் ஆகும் அதைத் தொடர்ந்து கோரிக்கை அடிப்படையில் ஐந்து ஆண்டுகள் மற்றும் காலாவதியான வடிவமைப்பை மீட்டமைக்க வேண்டும் எனவே அதன் கலை மதிப்பு இருப்பதால் அது கலையாகிறது எனவே அதை குறிப்பிடலாம் எனவே அந்த குறைபாடுள்ள வடிவமைப்பை மீட்டெடுப்பதற்கான ஏற்பாடும் உள்ளது அடுத்து இந்தியாவில் உள்ள அனைத்து பதிப்புரிமைப் பாதுகாப்பையும் விவாதிப்போம் இந்தியாவில் உள்ள இந்திய பதிப்புரிமைச் சட்டம் 1957 ஆனது அசல் இலக்கிய நாடக இசை மற்றும் கலைப் படைப்புகள் மற்றும் ஒளிப்பதிவு படங்கள் மற்றும் ஒலிப்பதிவுகளை அங்கீகரிக்கப்படாத பயன்பாடுகளிலிருந்து பாதுகாக்கிறது காப்புரிமையைப் போலல்லாமல் பதிப்புரிமை என்பது வெளிப்பாடுகளைப் பாதுகாக்கிறது ஐடியாவைப் பாதுகாக்காது இதனால் காப்புரிமையில் இது பதிப்புரிமைக்கான ஒரு ஐடியா இது ஒரு வெளிப்பாடு வடிவங்கள் ஐடியா செய்முறைகள் செயல்பாட்டு முறைகள் அல்லது கணிதக் கருத்துக்களுக்கு பதிப்புரிமை பாதுகாப்பு இல்லை இந்தியாவில் எழுத்தாளர்களுக்கான பதிப்புரிமை காலம் என்பது எழுத்தாளர்களின் ஆயுட்காலம் மற்றும் அவர் இறந்த பின்பு 60 வருடங்கள் மற்றும் ஒளிப்பதிவு திரைப்படங்கள் மற்றும் ஒலிப்பதிவுகளுக்கு தயாரிப்பு ஆண்டிலிருந்து 60 ஆண்டுகள் ஆகும் உரிமையாளரின் மரணத்திற்குப் பிறகு உரிமைகள் அவரது சட்டப்பூர்வ வாரிசுகளுக்குச் செல்கின்றன இப்போது இந்தியாவிற்கான TRIPS இன் கீழ் பேச்சுவார்த்தைகள் மற்றும் பல்வேறு IPR களில் உள்ள சில சவால்கள் பற்றி விவாதிப்போம் தற்போது தோஹா பிரகடனத்தின் மூலம் மருந்துகளுக்கான அணுகல் அடையப்பட்டதா என்பது குறித்து உயிர் வடிவங்களின் காப்புரிமை குறித்து சில விவாதங்கள் உள்ளன கவலைக்குரிய மற்ற பிரச்சினைகள் பயோடைவர்சிட்டி ஆகும் மேலும் இது தாவர பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப பரிமாற்றத்தின் சுய் ஜெனரிக் சிஸ்டம்களுடன் இணைக்கப்பட்டுள்ளது ஒயின்கள் மற்றும் மதுபானங்கள் இன்டெர்னட் அக்சஸ் மற்றும் மின்னணு கோப்புகளின் பகிர்வு ஆகியவற்றிற்கு அப்பாற்பட்ட புவியியல் குறியீடுகளுக்கு மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பை நீட்டிக்க வேண்டுமா என்பது பற்றிய விவாதம் பதிப்புரிமையில் நிறுவப்பட்ட விதிகளில் சில உள்ளது இந்தப் பிரச்சினைகளில் உலகப் போக்குகளை இந்தியா ஆராய வேண்டும் மேலும் உலகப் போக்குகளை ஆராய்ந்து தகவலறிந்த கொள்கைத் தலையீடுகளை முன்கூட்டியே உருவாக்க வேண்டும் எனவே இந்த விவாதத்தில் இந்தியா என்ன செய்தது என்பதைப் பற்றி நாம் கவனம் செலுத்தியுள்ளோம் எனவே TRIPS உடன் இணக்கமாக உள்ளது இந்திய காப்புரிமைச் சட்டம் பதிப்புரிமைச் சட்டம் வடிவமைப்புச் சட்டம் மற்றும் வர்த்தக முத்திரைச் சட்டம் ஆகியவற்றின் விதிகள் என்ன இந்தியா தற்போது எதிர்கொள்ளும் சில சவால்கள் மற்றும் அது எங்கு தயாராக வேண்டும் என்பதையும் நாம் விவாதித்தோம் எனவே இது இந்த சவால்களை உருவாக்க முடியும் மற்றும் நாம் மூளைச்சலவை செய்ய வேண்டும் அடுத்த விவாதத்தில் வெவ்வேறு மரபுகள் மற்றும் தகுதி அளவுகோல்கள் பற்றி விவாதிப்போம் லோகார்னோ வகைப்பாடு முறை பற்றி விவாதித்தோம் எனவே விவாதம் ஒன்றில் இதைப் பற்றி விரிவாகப் பேசப் போகிறோம் எனவே இது நமது சொந்த IPR இன் பாதுகாப்பை ஏன் தேட முயற்சிக்கிறோம் என்பதைக் குறிப்பிடும் ஒரு குறிப்பு புள்ளியாக இது நம்மிடம் உள்ளது இப்போது ஏன் இன்ஜினியரிங் நடைமுறையில் நாம் இதைப் பற்றி விவாதிக்கிறோம் ஏனென்றால் நாம் இன்ஜினியரிங் வடிவமைப்புகள் மற்றும் விஷயங்களைச் செய்வதற்கான செயல்முறைகளை விரும்புகிறோம் ஒரு வடிவமைப்பை உருவாக்கும் ஐடியா இருந்தால் காப்புரிமையின் சிக்கல்களை நாம் எதிர்கொள்ள நேரிடலாம் எனவே காப்புரிமைக்கு பேட்டண்ட் எங்கு செல்ல வேண்டும் நீங்கள் எப்படி செய்கிறீர்கள் நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் தொழில்முனைவோராக இருந்தால் நீங்கள் சொந்தமாக ஏதாவது செய்ய விரும்பினால் டிரேட் மார்க்க்கு எப்படி செல்வது அப்படியென்றால் அதில் உள்ள பதிப்புரிமை பிரச்சனைகள் என்ன உங்கள் வடிவமைப்பை எவ்வாறு பாதுகாப்பது இவை இதில் வரும் முக்கியமான பிரச்சினைகளாக மாறும் நாம் நீங்கள் ஒரு தொழிலதிபராக இருக்கலாம் நீங்கள் உங்கள் சொந்த நிறுவனத்தைத் திறக்கப் போகிறீர்கள் மேலும் உங்கள் சொந்த கண்டுபிடிப்புகள் மற்றும் வடிவமைப்புகள் மற்றும் புதிய தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை மேம்படுத்துவதை எதிர்நோக்கப் போகிறீர்கள் எனவே அந்த அம்சத்தில் இன்ஜினியர்ஸ் இன்ஜினியரிங் தொழில்முனைவோருக்கு இது மிக முக்கியமான விவாதம் ஒருவேளை தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை உருவாக்கி தாங்களாகவே ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கலாம் மேலும் அவர்கள் அதன் பலனைப் பெற விரும்புகிறார்கள் மறுபுறம் அதை சமூகத்துடன் பொது மக்கள் உடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார்கள் எனவே அவர்களின் பணி அங்கீகரிக்கப்படுகிறது